வணக்கம் செக்யூர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தில் இந்த வீடியோ விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறோம் முந்தைய வீடியோ சொற்பொழிவில் ஃபான்சி எனப்படும் நுட்பத்தை நாம் பார்த்தோம் இதை ஒரு ட்ரோஜன் இருக்கக்கூடிய ஐபி கோரில் சாத்தியமான பகுதிகளைக் கண்டறிய பயன்படுத்தப்படலாம் இப்போது இந்த வீடியோ சொற்பொழிவில் சிப் பாஃபிரிகேட் செய்யப்பட்ட பிறகு ஹார்ட்வர் ட்ரோஜான்களைக் கண்டறிய மற்றொரு நுட்பத்தைப் பார்ப்போம் முந்தைய விரிவுரைகளில் நாம் பார்த்தது போல ஐ யின் வடிவமைப்பு மற்றும் பாஃபிரிகேஷன் பல கட்சிகளை உள்ளடக்கியது நாம் பார்த்ததைப் போலவே பல மூன்றாம் தரப்பினரும் ஈடுபட்டுள்ளனர் நிறுவனம் உண்மையில் ஐபி கோர்களை வாங்கும் வெவ்வேறு இடத்தில் மூன்றாம் தரப்பினர் இருக்கலாம் இவை வெவ்வேறு கருவிகளான வேறுபட்ட நிலையான செல் நூலகங்கள் மற்றும் பலவற்றை கொண்டுள்ளன இறுதியில் ஆஃப்ஷோர் இருந்து செய்யப்படும் பாஃபிரிகேஷன் இருக்கலாம் முந்தைய இரண்டு வீடியோ விரிவுரைகளில் நாம் பார்த்தபடி வடிவமைப்பின் போதும் மற்றும் பாஃபிரிகேஷன் செய்யப்படும் போதும் இந்த நிலைகளில் பல ஹார்ட்வர் ட்ரோஜான்கள் இணைக்கப்படலாம் இறுதியில் பாஃபிரிகேஷன் செய்யப்பட்ட பின் சிப் திரும்ப பெறலாம் அதற்கு சாத்தியமான தலங்களாக இவைகள் உள்ளன இந்த பகுதியில் இருக்கும் பேக்கேஜ் டெஸ்டிங் மற்றும் டிப்ளாய்மென்ட் மூலம் முழுமையான சிப்பில் ஹார்ட்வர் ட்ரோஜன் அல்லது ஹார்ட்வர் பேக்டோர் உள்ளதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் இந்த வீடியோ சொற்பொழிவில் இந்த குறிப்பிட்ட பகுதியைப் பார்ப்போம் நுட்பங்களின் நிலைமையை வைத்து ஒரு ஐ யில் ஹார்ட்வர் ட்ரோஜன் இருப்பதை கண்டுபிடிப்போம் இந்த நுட்பங்கள் பல இன்னும் ஆரம்ப கட்ட ஆராய்ச்சியில் உள்ளன மற்றும் நாம் செய்யும் நுட்பங்கள் மிகச் சிறிய நிகழ்தகவு மட்டுமே வெற்றியை பெற்றுள்ளன யில் ஹார்ட்வர் ட்ரோஜான்களைக் கண்டறிய கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு நுட்பங்கள் உள்ளன அவற்றுள் ஆப்டிகல் ஆய்வு மூலம் நடத்தப்பட்ட ஆப்டிகல் மைக்ரோஸ்கோபி ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி ஸ்கேனிங் மற்றும் பல உண்மையில் இங்கு தேவைப்படுவது பாஃபிரிகேட் செய்யப்பட்ட சிப் பேக்கேஜிங் உண்மையில் அகற்றப்பட்டு அது பல்வேறு நுட்பங்கள் SOM மற்றும் SEM மூலம் ஸ்கேன் செய்யப்படுகிறது கடந்த காலங்களில் முன்மொழியப்பட்ட சில பிந்தைய பாஃபிரிகேஷன் டெஸ்டிங் நுட்பங்களும் உள்ளன இருப்பினும் இந்த நுட்பங்கள் மிகவும் ஹார்ட்வர் ட்ரோஜான்களை அடையாளம் காண்பதில் மிகவும் திறமையானவை அல்ல மற்றும் சக்திவாய்ந்தவை அல்ல சமீபத்திய ஆண்டுகளில் ஆராய்ச்சி இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய சைடு சேனல் டெக்னிக் ஹார்ட்வர் ட்ரோஜன் இருப்பதைக் கண்டறிய பயன்படுத்தப்பட்டது இதன் நன்மை என்னவென்றால் வழக்கமான சோதனை நுட்பங்களை விட பொதுவாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் மிகவும் விலை உயர்ந்தவை அல்ல ஒரு பொதுவான சைடு சேனல் டெக்னிக் பயன்படுத்தி செய்யப்படுவது என்னவென்றால் சிப் ஐ இயக்க வைப்பது மற்றும் பல்வேறு சோதனைகளை செய்வது மேலும் இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டின் போது சாதனம் நுகரும் சக்தி உண்மையில் கண்காணிக்கப்படுகிறது இந்த மின் நுகர்வு பின்னர் ஒரு கோல்டன் ரெப்பரன்ஸ் உடன் ஒப்பிடப்படுகிறது இந்த கோல்டன் ரெப்பரன்ஸ் இலவச ட்ரோஜான் என்று கருதப்படுகிறது மேலும் இந்த சிப்க்கான கோல்டன் ரெப்பரன்ஸ்கான பவர் ப்ரொபைல் ட்ரோஜான்கள் இல்லாவிட்டால் சிப் உடன் சரியாக ஒத்ததாக இருக்கும் என்று கருதப்படுகிறது மறுபுறம் ஒரு ட்ரோஜன் இருந்தால் சிப்பின் பவர் ப்ரொபைலில் சிறிய வேறுபாடுகள் இருக்கும் இதைப் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட நுட்பத்தைப் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட காகிதத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் நாம் பார்க்கும் டெஸ்ட் சர்கியூட் என்பது தற்போது அறியப்படும் ஒரு கிரிப்டோகிராஃபிக் சைஃப்பரின் செயல்படுத்தலாகும் எனவே இந்த குறிப்பிட்ட ஹார்ட்வர் வடிவமைப்பு சீக்ரெட் கீ மற்றும் பிளைன் டெக்ஸ்ட் உள்ளீடாக எடுத்துக்கொள்கிறது மேலும் இது சைபர் டெக்ஸ்ட் மற்றும் சிக்னல் ஆகியவற்றை வெளியீடாக தருகிறது எனவே சிக்னலின் பவர் ப்ரொபைலை சேகரிப்பதற்காக ஐ சி மற்றும் சிப் இயக்கப்படுகிறது மற்றும் சிப்பிற்கு பல்வேறு உள்ளீடுகள் வழங்கப்படுகின்றன எனவே எளிய பிளைன் டெக்ஸ்ட் மற்றும் சீக்ரெட் கீ உள்ளீடுகளாக தரப்பபட்டு பின்னர் தொடர்புடைய சைபர் டெக்ஸ்ட் வழங்க என்க்ரிப்ட்ஷன் செய்யப்படும் என்க்ரிப்ட்ஷன் செயல்பாட்டின் போது அருகருகே சிப் உட்கொள்ளும் சக்தி சக்திவாய்ந்த ஆசிலோஸ்க்கோப் மூலம் கண்காணிக்கப்படுகிறது எனவே நீங்கள் இங்கே பார்க்கும்போது இது ஒரு குறிப்பிட்ட உள்ளீட்டிற்காக சேகரிக்கப்பட்ட பவர் ப்ரொபைலை அல்லது பவர் ட்ரேசஸ்சை காட்டுகிறது எனவே இங்குள்ள X அச்சில் நேர மாதிரிகள் உள்ளன அதே நேரத்தில் Y அச்சு இயல்பாக்கப்பட்ட மின் நுகர்வு உள்ளது இங்கே நாம் பார்ப்பது G மற்றும் G ஆகிய இரண்டு வடிவமைப்புகளாகும் எனவே இவை இரண்டும் கோல்டன் ரெப்பரன்ஸ் என்றும் ட்ரோஜன் இல்லை என்றும் கருதுகிறோம் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த இரண்டு சாதனங்களுக்கான பவர் ப்ரொபைல் சரியாக ஒத்ததாக இருக்கிறது இந்த சக்தி ஒவ்வொரு சாதனத்தில் இருந்தும் எடுக்கப்பட்டு ஒரே மாதிரியான உள்ளீடு மற்றும் கீ வைத்து குறிக்கப்பட்டு உள்ளது இப்போது நாம் இந்த சாதனங்களைக் கருத்தில் கொண்டு உண்மையில் ஒரு ட்ரோஜன் கொண்ட ஒரு சாதனத்துடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் ட்ரோஜன் உண்மையில் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி செயல்படுத்தப்படுகிறது எனவே இங்கே ஒரு தூண்டுதல் சர்கியூட் இருப்பதைக் காண்கிறோம் மேலும் சில ஃபிளிப் ஃப்ளாப்புகள் உள்ளன இறுதியாக ஒரு தூண்டுதல் இருந்தால் இங்கே இருக்கும் கீ சைபர் டெக்ஸ்ட் மூலம் கசியவிடலாம் இப்போது நாம் ட்ரோஜன் கொண்ட சாதனத்தின் சிப் நிலை விவரங்களைப் பார்த்தால்கோல்டன் ரெப்பரன்ஸ் சிப் நிலை விவரங்களைப் போல இருக்கும் இங்கே சிறிய கூடுதலாக ட்ரோஜனை உண்மையில் வைத்திருக்க ஒரு சில ஜோதிடம் உள்ளது என்பதை நினைவில் கொள்க இப்போது இந்த ட்ரோஜன் சர்க்யூட்டின் பவர் ப்ரோபைலை ஒப்பிட்டு அதை உண்மையில் நம் நிலையில் வைத்திருக்கும் கோல்டன் சர்கியூட் உடன் ஒப்பிடுகையில் ஒரு சிறிய வித்தியாசம் இருப்பதைக் காண்கிறோம் எனவே இங்கே மிக நெருக்கமாகப் பார்த்தால் ரெட் ப்ரொபைல் ட்ரோஜனுடனான வடிவமைப்பில் கோல்டன் உடன் ஒப்பிடுகையில் கணிசமான வித்தியாசத்தில் ஒத்துப்போகிறது எனவே இந்த வடிவமைப்பு B நம்மிடம் ஒரு ட்ரோஜன் உள்ளது என்று முடிவு செய்யலாம் இந்த வெவ்வேறு பவர் ப்ரொபைலை பார்ப்பதைத் தவிர சிறந்த ஸ்டாடிஸ்டிக்கல் நுட்பங்கள் பயன்படுத்தப்படலாம் எனவே அவற்றில் ஒன்று டிஃபரென்ஸ் ஆப் டிஸ்ட்ரிபியூஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே இங்கே நாம் பார்ப்பது ட்ரோஜன் இல்லாத கோல்டன் சர்கியூட்க்கும் ட்ரோஜன் கொண்ட சர்கியூட் அல்லது வடிவமைப்பிற்கும் இடையிலான டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் எனவே இந்த டிஸ்ட்ரிபியூஷன்களில் உள்ள வேறுபாட்டை நாம் கண்காணிக்கிறோம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்கள் பவர் ப்ரொபைல்ளுக்கிடையேயான வேறுபாடுகளை அடையாளம் காண CDF மற்றும் ஸ்கொயர் வேறுபாடுகளின் தொகை போன்ற பல்வேறு ஸ்டாடிஸ்டிக்கல் நுட்பங்களைப் பயன்படுத்துகின்றன எனவே இந்த வேறுபாடுகள் ஒரு குறிப்பிட்ட வரம்பை மீறிவிட்டால் ஒரு ட்ரோஜன் இருப்பதாக நாம் முடிவு செய்யலாம் எனவே இந்த நுட்பங்கள் இன்னும் ஆரம்ப கட்ட ஆராய்ச்சியில் இருக்கும்போது ட்ரோஜான்களை ஒரு பூர்த்தி செய்யப்பட்ட அல்லது பாஃபிரிகேட் செய்யப்பட்ட ஐ யில் கண்டறிவதற்கு இன்னும் நிறைய செய்யப்படுகின்றன நன்றி